மீண்டும் செல் கல்ச்சர் விரிவுரைக்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் சென்ற வகுப்பில் மூன்று விதமான செல் பிரித்தெடுக்க எடுக்கும் முறை பற்றி பார்த்தோம் அதில் டென்சிட்டி க்ராடியென்ட் சென்ட்ரிபியூகேஷன் பிளோரஸ்ஸ்ண்ட் அசிஸ்டெட் செல் சார்ட்டிங் இம்மியூனோ பான்னிங் பற்றி பார்த்தோம் அதில் ஒரு சிறிய தகவலை நாம் பார்க்கும்போது அந்த தகவலை கூறவில்லை இவை மிகுந்த ஆற்றல் வாய்ந்த நுட்பங்கள் இவற்றால் நாம் வளர்ந்து வரும் அறிவியலை வெவ்வேறு விதமான செல்களை பற்றிய அறிவியலை அறிந்து கொள்ள இவை உதவுகின்றன எம்பிரியோனிக் மோட்டோ நியூரான்களில் உள்ளது இதை நான் உங்களுக்கு காண்பித்த வரைபடத்தில் விளக்கியுள்ளேன் இந்த வென்டரல் ஹார்ன் மோட்டோ நியூரான் இரண்டு வகைப்படும் இவை 1 பெரிதாகவும் மற்றொன்று சிறிய அளவிலும் காணப்படும் இதில் மிக முக்கிய முக்கியமானது என்னவென்றால் பெரிதாக உள்ள மோட்டோ நியூரான்கள் ஒரு குறிப்பிட்ட தனித்துவமான எக்ஸ்ட்ரா செல்லுலார் மற்றும் தனித்த ஆன்டிபாடிகளை ஒரு குறிப்பிட்ட எம்பிரியோனிக் நாள் 14 அன்று வெளிப்படுத்துகிறது அதன் பின்பு அது போன்று அனைத்து செல்களும் வெளிப்படுத்தும் நாம் இன்று ஏழாவது வாரத்தின் இரண்டாவது விரிவுரையை காணலாம் இந்த படத்தில் இதுவே ஸ்பைனல் கார்டு இது வென்டரல் ஹார்ன் இந்த நிழலிட்ட பகுதி வென்டரல் ஹார்ன் இதில் எம்பிரியோனிக் டே E0 ஸிரோவில் இருந்து ஆரம்பிக்கிறது அது E ஜீரோ எனப்படுகிறது அது E22 வரை செல்கிறது இதை நாம் ரன் என்னும் சொல்லக்கூடாது பீட்டஸ் எனப்படும் இந்த எம்பிரியோனிக் டே பதினோராவது நாளை E11 எட்டும் பொழுது அதாவது பாதி வரை செல்லும் பொழுது இதை எம்பிரியோனிக் எனப்படும் இதற்க்கு பின் அதாவது E14 மற்றும் E15ம் ஏற்படும் நாட்களை பீட்டஸ் என்கிறோம் ஆகவே E15 விட ஏற்படும்பொழுது எஃப் என்கிறோம் அதாவது F 18 அந்த நேரத்தில் அதனுடைய அனாட்டமி பிச்சர்ஸ் முழுவதுமாக வெளிப்படும் இதற்கு இதற்கு முன்புவரை நம்மால் அனாட்டமி வளர்ச்சியை அளவிட முடியாது நம்மால் அதை ஒரு உருவத்திற்கு சமமாகவும் பிரித்துக் காண முடியாது அதனாலேயே இங்கு இதனை இரண்டு கட்டங்களாக வேறு படுத்த வேண்டியுள்ளது இதை நாம் எம்பிரியோனிக் மோட்டார் நியூரான்சை பிரிக்க நாம் பயன்படுத்திய வெவ்வேறு வழிமுறைகளை மீண்டும் பார்ப்போம் நாம் இதுவரை செல் ஸ்டார்டிங் என்பதை டென்சிட்டி க்ராடியென்ட் சென்ட்ரிபியூகேஷன் பிளோரஸ்ஸ்ண்ட் அசிஸ்டெட் செல் சார்ட்டிங் இம்மியூனோ பான்னிங் முறையில் எம்பிரியோனிக் மோட்டோ நியூரான் பிரித்தெடுத்தலுக்கு உதவின இங்கு இங்கு மோட்டார் நியூரான் உள்ளது இத்துடன் இத்துடன் வேறு பல செல்களும் கலந்துள்ளன ஆனால் மோட்டார் நியூரான் தனித்தன்மை உள்ளது அந்த செல்கள் மட்டும் E 14 ஒரு மிக மிக தனி மார்க்கர்கரை வெளிப்படுத்துகிறது அது வேறு எந்த செல்களிலும் காணப்படாது இந்த பச்சை நிற மார்க்கர் E14 மட்டும் வெளிப்படும் நாட்கள் போகப் போக வெளிப்படும் மார்க்கர்ன் அளவும் அதிகமாகும் F1617 18 செல்களில் மிக அதிகமாக வெளிப்படுத்தப்படும் எதற்காக இதை மீண்டும் மீண்டும் முன்னிலை படுத்துகிறோம் ஏனெனில் இந்த செல்களின் வளர்ச்சி முறைகளைப்பற்றி சரியானமுறைகளை அறியாமல் நாம் செல் பிரித்தெடுத்தலை செய்ய முடியாது முதலில் நாம் எதற்காக செய்கிறோம் அதன் அடிப்படை என்ன என்பதை அறிந்து கொள்ளாமல் இதை செய்ய முடியாது ஏனெனில் இந்த செல்கள் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் மட்டுமே அதன் தனித்த மார்க்கரை வெளிப்படுத்தும் காலம் மாறி விட்டால எடுத்துக்காட்டாக E18 இது சரியான முறையில் செல்களை வேறுபடுத்தி இருக்காது ஏனெனில் E18 அனைத்து செல்களும் அதே மார்க்கரை வெளிப்படுத்தும் நாம் பிரித்து எடுக்கும் போது பல்வேறு செல்களும் கலந்த கலவை கிடைக்கும் அதனாலே நான் நாம் இந்த செல் பிரித்தெடுக்க பிரித்தெடுக்கும் வேலையை தொடங்கு முன் பல ஆராய்ச் கட்டுரைகளையும் படித்து மற்ற இதன் அடிப்படை பற்றி கூறிய விஷயங்களை நன்கு ஆராய்ந்து பின்பு நாம் இதை தொடங்க வேண்டும் அதன் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் எங்கு செல்ல விரும்புகிறீர்கள் நீங்கள் உரையாற்ற முயற்சிக்கும் முக்கியமான கேள்வி என்ன எனவே இந்த முழு ரோலர் கோஸ்டர் சவாரி வழியாக நீங்கள் செல்வது மிகவும் முக்கியம் அதனால்தான் இது மிகவும் முக்கியமானது அதனால்தான் நீங்கள் இதை மறுபரிசீலனை செய்து அறிவீர்கள் இந்த கருவிகளின் ஆழமான சக்தியை அறிந்து கொண்டால் மட்டுமே அதை தரன முறையில் பயன்படுத்துவதை தடுக்க முடியும் இதைக் கூறிய பின்பு செல் சார்ட்டிங் ஐ விட்டு அடுத்து பகுதிக்குச் செல்வோம் ஒரு கல்ச்சர் டிஷ் எடுத்து அதில் செல்களை வளர்க்கும் பொழுது நமது எதிர்பார்ப்பு என்ன நாம் இதில் அந்த செல்கள் அதனுடைய உருவ அமைப்பு மற்றும் வேலைத்திறன் ஆகியவற்றை இழக்காமல் வளர வேண்டும் என்பதே எதிர்பார்ப்போம் எடுத்துக்காட்டாக நாம் இன்சுலினை சுரக்கும் ஒரு செல்லை எடுத்து அதை கல்ச்சர் செய்யும் பொழுது அதனுடைய இன்சுலின் சுரக்கும் திறன் குறைவடைய கூடாது என்பதே நமது முக்கிய நோக்கம் அதன் இன்சுலின் சுரக்கும் தன்மை சிறிது வேறுபடலாம் அது தன்னுடைய இயல்பிலிருந்து பத்து சதவிகிதமும் இல்லை 20 சதவிகிதமும் 50 சதவிகிதம் குறைவாக இன்சுலினை சுரந்தாலும் நாம் ஒத்துக் கொள்ளலாம் ஆனால் அதன் இன்சுலினை சுரக்கும் தன்மையை எக்காரணம் கொண்டும் இழக்க கூடாது நியூரான் கல்ச்சர் செய்யும்போது இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் நியூரான்களின் வேலை என்ன நியூரான்கள் என்பது ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவா செல்கள் ஆகும் இவை மிக அதிக அளவில் ஆக்சன் பொட்டன்ஷியல்களை வெளியிடும் தன்மை கொண்டவை இப்பொழுது நான் ஆக்சன் பொட்டன்ஷியல்களை வெளியிடாத நியூரான்களை வளர்தால் அவற்றால் பயன் இல்லை எடுத்துக்காட்டாக நான் x y மற்றும் z ஆகிய ஸ்டெம் செல்களிலிருந்து வளர்க்கும் பொழுது அவற்றை அனைத்து இம்மியூன் மார்க்கர் வைத்து அவற்றை அடையாளப்படுத்தலாம் அத்துடன் அவை ஆக்சன் பொட்டன்ஷியல்களை வெளியிடும் தன்மை இல்லை என்றால் அவற்றை வளர்ப்பதில் பயனில்லை ஏனெனில் அவை மிக அதிகமான பிரச்சினைகளை ஏற்படுத்தும் இவை மிக அடிப்படையான பண்புகள் ஆகும் அதுவே நமக்கு சென்று சேரும் கோலாகும் நாம் எப்பொழுதும் இந்த வகையிலான மிகவும் சிந்திக்க தக்க கேள்விகளை எழுப்ப வேண்டும் நாம் சிந்தனையைத் தூண்டும் வகையிலான கேள்விகளை எப்பொழுதும் செல் கல்ச்சர் செய்யும் முன்பு கேட்க வேண்டும் இவை நமக்கு மிகவும் பயன்படும் இதில் ஸ்டெம் செல்லிலிருந்து நியூரான்கள் வகையிலான செல்களை வளர்த்து வரலாம் நான் மிகவும் குறிப்பாக நியூரான்களை அதனுடைய இயல்பான பினோடைப் அல்லது அதை ஒத்த தோற்றத்திலும் நாம் அதை வளர்க்கலாம் அதனுடைய இயல்பான சுற்றுப்புற சூழல் அதனுடைய தோற்றத்தை எப்பொழுதும் மாற்றாது மீண்டும் இதை ஒரு முறை கூறுகிறேன் இவை மீண்டும் உயிர்த்தெழுந்த செல் கல்ச்சர் முறைப்படி தூண்டப்பட்ட செல் வகையாகும் நாம் இங்கு நியூரான்களை ப்பற்றி குறிப்பிடுகிறோம் ஏனெனில் அவை அதனுடைய உருவ தன்மையை இழக்காமல் அதனுடைய இயல்புத் தன்மையை இழக்காமல் வளர்ந்து வருகிறது சில செயல்கள் அதனுடைய இயல்புத் தன்மையை ஒட்டிய முறையில் உருவ அமைப்போடு வளர்ந்து வருகிறது இங்கு நான் பினோடைப் என்பதை குறிப்பிடுகிறேன் என்னவென்றால் இது ஒரு நியூரான் செல் என எடுத்துக் கொண்டால் நான் அந்த நியூரான் செல் குறிப்பிட்ட சில பண்புகளை கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறேன் அந்த நியூரான் செல்லில் ஆக்சன் டென்ரிக் ட்ரீ இருக்க வேண்டும் அத்தோடு அதில் பொட்டன்ஷியல் தூண்டிவிட செய்யும் ஆற்றல் வேண்டும் அதுபோலவே இந்த செல்களும் இதை யோசித்து செல்களும் இன்சுலினை சுரக்கும் தன்மை இழக்காமல் வளர வேண்டும் அத்துடன் அவை கிளஸ்டர்களாக மாற வேண்டும் அந்த கிளஸ்டர்ர்கள் அதிக அளவில் இன்சுலினை சுரக்க வேண்டும் அந்த இன்சுலினை டிட் ட்ரேசன் முறையில் நாம் அளந்து கொள்ளலாம் ஆகவே நாம் இதில் உருவ அமைப்பு என்பதோடு அதன் வேலை என்பதையும் இத்துடன் அதனுடைய பண்புகளாக சேர்த்திருக்கிறோம் எனவே இந்த இரண்டு பாரமோட்டர்களும் ஒரு கல்ச்சர் நம்மால் பராமரிக்க முடியுமா நம்மால் பராமரிக்க முடியவில்லை என்றால் இதை ஒரு மாடலாக எடுத்துக் கொள்ள இயலுமா இங்கு போதுமான அளவு பேசிய பின்பும் நாம் அதிகமாக நியூரான்களை பற்றியே பேசியுள்ளோம் ஏனெனில் நியூரான்கள் மிகவும் கடினமானவை அவற்றை வளர்ப்பது ஒருவருக்கு நிச்சயமாக மிகக் கடினமான செயல் நான் வேறு ஒரு செல்லை எடுத்துக்காட்டாக கொள்ளக்கூடியது கார்டியோமயோசிட்டெஸ் ஏனெனில் இந்த செயல்களை நாம் செயற்கை முறையில் வளர்க்கும் போது சில கேள்விகளை கண்டிப்பாக கேட்க வேண்டும் இவை செயற்கை வளர்ப்பு டிஷ்களி துடிக்கிறதா இல்லையா அதனுடைய செல்கள் சுருங்கி விரிகின்றனவா அவ்வாறு சுருங்கி விரியும் தன்மையை இழந்திருந்தால் நாம் கண்டிப்பாக அது உருவ ஒற்றுமையை கொண்டிருந்தாலும் அதன் வேலைத்திறன் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை அறிந்து கொள்ளலாம் அதன் வேலைத்திறன் இல்லை என்றல் அவற்றை வளர்ப்பதும் பயனில்லை அதைப்போன்றே மசில் செல்களை எடுத்துக்கொள்ளலாம் அதில் செல்களை நாம் வளர்ப்பதாக இருந்தால் நமது முதல் கேள்வி அவை நன்றாக சுருங்கி விரியும் தன்மையில் இருக்கிறதா இல்லையா என்பது இரண்டாவதாக அவை எலக்ட்ரிக்கல் மற்றும் மெக்கானிக்கல் திறனை தன்னுள் வைத்திருக்கிறது அல்லது இழந்து விட்டதா என்பதையும் பார்க்க வேண்டும் இதில் நான் ஒரு கேள்வி கேட்க வேண்டியுள்ளது அதற்கு செல்களை எடுத்துக்காட்டாகக் கொள்ளலாம் பொதுவாக நாம் மசில் கல்ச்சரை பற்றி பேசும் பொழுது இரண்டு விதமாக பேசலாம் இங்கு ஸ்கெலிடல் மசில் பற்றி பார்க்கலாம் நான் ஸ்கெலிடல் மசில் எடுத்துக்காட்டாக கொள்ளலாம் பொதுவாக இவை இரண்டு விதமான பொருளில்லிருந்து வழங்கப்படலாம் ஒன்று F18 அதாவது ராட் பீடஸ் அல்லது MUUSE fetus E 18 அவை எண் F18 அல்லது F20 அல்லது வேறு ஒன்றாக நியோ நாட்டலாகவும் இருக்கலாம் அவை ஒன்றிலிருந்து மூன்று நாட்களுக்கு உள்ள நியோ நாட்டலாகவும் இருக்கலாம் ஆனால் அதற்கு மீறிய நாட்கள் ஆகியிருக்க கூடாது ஏனெனில் அவை அதிக நாட்கள் ஆகி இருந்தால் அவற்றை தனியாக எடுப்பதும் பின்பு பிரித்து எடுப்பது மிக கடினமாக இருக்கும் ஆகவே நாம் சாட்டிலைட் செல்களிலிருந்து வளர்ந்த நிலையில் இருக்கும் ஹைண்ட் லிம்ப்களை எடுக்கலாம் ஏனெனில் நாம் ஹைண்ட் லிம்ப்களை தேவையான அளவு திசுக்களை எடுத்துக்கொள்ளலாம் இந்த அளவு இருந்தாலும் அது போதுமானதாகும் அடிப்படையில் ஒருத்திசுவை நாம் எடுத்தால் அது பீட்டஸ் இருந்தால் இவ்வாறு இருக்கும் அவற்றை வளர்ந்த நிலையில் எடுத்தோம் என்றால் அவை அவற்றின் தலை இது போன்று இருக்கும் அவற்றின் பின் கால்களின் இதோ உள்ளன மிக அதிகமான அளவு திசுக்களை ஹைண்ட் லிம்ப்களிலிருந்து நாம் பெற்றுக் கொள்ளலாம் இப்போது நான் இதில் சாட்டிலைட் செல் பற்றி நாம் பார்க்கும்போது இவை அடல்ட் செல்கள் ஆகும் இந்த சாட்டிலைட் செல் இவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கும் இந்த செல்கள அடியில் உள்ளன இவ்வாறு சாட்டிலைட் செல்கள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன இந்த சாட்டிலைட் செல்கள் மிக முக்கியமான செல்கள் ஆகும் இவை ஸ்கெலிடல் மசில்ளாக மாற்றம் தரும் இந்த சாட்டிலைட் செல்களை நாம் பிரித்து எடுக்க விரும்பினால் அதற்கு நிறைய வழி முறைகளை மேற்கொள்ள வேண்டும் அவற்றில் ஒன்று நொதிகளை பயன்படுத்தி அவற்றை பிரித்து எடுப்பது அல்லது மெக்கானிக்கல் டைஜஸ்சன் வழிமுறை இதற்கு அடுத்தபடியாக என்ன செய்வது என்பதை நாம் பார்க்கலாம் அடுத்தபடியாக செல்களை பிரித்தெடுக்க நாம் பாக்ஸ் மற்றும் டென்சிட்டி க்ராடியென்ட் முறைகள் அல்லதுஇம்மியூன் மார்க்கர் கொண்டு சாட்டிலைட் செல்களை பிரித்தெடுக்கலாம் பின்பு அவற்றை செயற்கை முறையில் வளர்க்கலாம் இது மிக நீண்ட வழிமுறைகளைக் கொண்டது எனவே இதில் நாம் நினைத்தவாறு செல்களை வளர்த்து வெற்றி அடைவது என்பது அவ்வளவு எளிதல்ல மற்றும் நாம் நிறைய சரியான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் இப்போது நான் சாட்டிலைட் செல்களைக் கொண்டு ஏன் இதை பயன்படுத்துகிறோம் என்பதை யோசிக்கலாம் அதற்கான காரணங்கள் உண்டு அதையே நான் இப்பொழுது விளக்கப் போகிறேன் ஏன் மற்ற செல் வகைகளை இதற்கு பயன்படுத்தக் கூடாது என்பதை கூறுகிறேன் ஏன் இந்த சாட்டிலைட் செல்களை குறிப்பாக ஸ்கெலிடல் மசில் மாற்றத்திற்கு பயன்படுத்துகிறோம் என்பதையும் அதை என்னென்ன முறையான வழிமுறைகளை பின்பற்றி செய்கிறோம் என்பதைப் பற்றியும் நாம் பார்க்கலாம் எனவே இத்துடன் இந்த வகுப்பை முடித்துக்கொண்டு பின்பு எவ்வாறு இந்த செல்களை பிரித்தெடுத்து அதனுடைய உருவ அமைப்பையும் வேலைத் திறனையும் குறைக்காமல் வளர்க்க இயலும் என்பதை பின்பு பார்க்கலாம் நன்றி